இந்த தொகுதியில் ஆப்டிகல் தகவல்தொடர்புகளில் பயன்படுத்தப்படும் பல்வேறு வகையான ஒத்திசைவான பெறுதல்களைப் பற்றி விவாதிப்போம் முந்தைய தொகுதியில் திசைக் குறைப்பு பெறுநர்கள் மற்றும் ஹோமோ சுய தாமதமான டெலைன் இன்டர்ஃபெரோமீட்டர் டிடெக்டர்கள் பற்றி விவாதித்தோம் அந்த டிடெக்டர்கள் உண்மையில் ஒரு உள்ளூர் கட்ட குறிப்பைப் பயன்படுத்தவில்லை இந்த உள்ளூர் கட்ட குறிப்பு ஒரு உள்ளூர் ஆஸிலேட்டரின் வடிவத்தால் ஒத்திசைவான பெறுநர்களுக்கு வழங்கப்படுகிறது எனவே உங்களிடம் ஒரு டிரான்ஸ்மிட்டர் அல்லது சிக்னல் லேசர் டையோடு இருப்பதைப் போலவே ரிசீவரிலும் லேசர் டையோடு இருக்க வேண்டும் ஆப்டிகல் சிக்னலை உருவாக்குவதற்கு உள்வரும் சிக்னலுடன் ஒப்பிடுவதற்கு குறிப்பு சமிக்ஞையாகப் பயன்படுத்தப்படும் அடிப்படை ஒத்திசைவான ரிசீவர் சிஸ்டம் என்ன என்பதை நீங்கள் நினைவு கூர்ந்தால் நீங்கள் ஒரு சூப்பர் ஹீட்டோரோடைன் ரிசீவர் அல்லது ஒரு ஹீட்டோரோடைன் ரிசீவரைப் படித்திருக்க வேண்டும் என்பது உங்களுக்குத் தெரியும் உள்வரும் சிக்னல் s என்று அழைக்கவும் ஒரு உள்ளூர் ஆஸிலேட்டரால் LO என்று அழைக்கவும் பெருக்கப்படும் இதை சில பின்னர் உள்வரும் சமிக்ஞைகளின் அதிர்வெண் உள்ளூர் ஆஸிலேட்டர் அதிர்வெண்ணிலிருந்து வேறுபட்டால் அதன் விளைவாக வரும் சமிக்ஞை மேலும் தொடரப்படும் பின்னர் நீங்கள் இடைநிலை அதிர்வெண் உங்கள் ஸ்பெக்ட்ரம் இடைநிலை அதிர்வெண்ணில் மையமாக இருக்கும் இல்லையெனில் ஸ்பெக்ட்ரம் 0 இடைநிலை அதிர்வெண்ணில் மையமாக இருக்கும் 0 இடைநிலை அதிர்வெண் dc ஐத் தவிர வேறில்லை எனவே இதன் செயல்பாட்டுக் கொள்கை என்னவென்றால் உதாரணமாக s ஐ சைனூசாய்டல் சமிக்ஞை என்று கருதினால் எந்த கட்டம் பண்பேற்றப்பட்டிருக்கிறது என்று சொல்லலாம் எனவே எனக்கு sAscosωstθs உள்ளது அங்கு ωs என்பது உள்வரும் சமிக்ஞை அதிர்வெண் சைனூசாய்டல் சமிக்ஞை அதிர்வெண் அதன் கட்டம் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது எனவே அதன் கட்டம் θs மற்றும் உள்ளூர் ஊசலாட்ட சமிக்ஞை ALO சரிவின் வீச்சைக் கொண்டுள்ளது என்று நான் கருதினால் அது ஒரு குறிப்பிட்ட உள்ளூர் ஆஸிலேட்டர் அதிர்வெண்ணையும் கொண்டுள்ளது ωLO பொதுவாக சில நிலையான கட்டம் நிலை இது θLO என அமைக்கவும் பின்னர் θLO LOALOcosωLOtθLO ஆகவே இவை இரண்டும் என்று நாம் கருதினால் நீங்கள் அவற்றைப் பெருக்கலாம் cos A cos B 1⁄2 cos A B 1⁄2 cos க்கான சூத்திரத்தைப் பயன்படுத்தவும் எனவே இந்த சூத்திரத்தைப் பயன்படுத்தினால் இவை இரண்டும் கொசைன் சிக்னல்கள் என்பதால் நான் அவற்றைப் பெருக்க முடியும் நான் விவரங்களைக் காட்ட மாட்டேன் ஆனால் இது மிகவும் எளிமையான உண்மை நீங்கள் முடிவடையும் முக்கோணவியல் சூத்திரத்தைப் பயன்படுத்துவதில் இருந்து நீங்கள் காணலாம் எனவே நான் இந்த சமிக்ஞையை r A LO என அழைக்கிறேன் 2 cos ωs ωLO t s θLO cos ωs ωLO t s −θLO ஒரு அதிர்வெண் மையத்தில் மையமாகக் கொண்ட ஒரு கட்ட பண்பேற்றப்பட்ட கொசைன் சமிக்ஞை இங்கே உள்ளது ωs ωLo இவை இரண்டும் பொதுவாக ஒருவருக்கொருவர் நெருக்கமாக உள்ளன அவை மிகப் பெரியவை எனவே ωs எடுத்துக்காட்டாக 2 4Gigahertz மற்றும் ωLo அதற்கு மிக நெருக்கமாக இருக்கும் இது 19900 மெகாஹெர்ட்ஸ் முதல் 2800 மெகாஹெர்ட்ஸ் வரை எங்கும் இருக்கும் இது ஆப்டிகல் சிக்னல்களில் நான் கருதுகின்ற ஒரு எடுத்துக்காட்டு அதிர்வெண் இந்த அதிர்வெண் மிகவும் வேறுபட்டது ஆனால் நீங்கள் ωs மற்றும் ωLo இரண்டையும் பெரிதாக இருப்பதற்கும் ωLo தோராயமாக ωs ஆகவும் எடுத்துக் கொண்டால் இந்த சமிக்ஞை நாங்கள் இங்கே எழுதியது அல்ல cos s ωLO t மிகப் பெரிய அதிர்வெண்ணுடன் ஊசலாடும் இது உண்மையில் மிக அதிக அதிர்வெண்ணில் மையமாக உள்ளது இடைநிலை அதிர்வெண்ணுடன் ஒப்பிடும்போது மிக அதிகம் அதே சமயம் இடைநிலை அதிர்வெண் வருகிறது இது cos A B காலமாகும் எனவே நம்மிடம் இருப்பது பிளஸ் காலமாகும் இங்கே உங்களிடம் cos A B சொற்கூறு இருக்கும் எனவே cos சொற்கூறுற்கு உங்களுக்கு cos ωs - ωLo t θs θLo நான் சொன்னது போல் θLo என்பது பல பயன்பாடுகளுக்கு ஒரு நிலையானது எனவே நீங்கள் அதைப் பாதுகாப்பாக புறக்கணிக்கலாம் ஆனால் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் நீங்கள் ஒரு ஸ்பெக்ட்ரமைப் பெறுகிறீர்கள் இது வேறு அதிர்வெண்ணை ωs oLo மையமாகக் கொண்டது ωs ωLO இருக்கும்போது இது ஹோமோடைன் அல்லது பூஜ்ஜிய IF என்று கூறுகிறோம் எனவே உள்ளூர் ஊசலாட்ட அதிர்வெண்ணை உள்வரும் சமிக்ஞை அதிர்வெண்ணுக்கு சமமாக மாற்றினால் அவரது ωs ωLO 0 சரியாக இருக்கும் இதனால் ஸ்பெக்ட்ரம் ωIF 0 ஐ மையமாகக் கொண்டால் இது ஹோமோடைன் அல்லது பூஜ்ஜிய இடைநிலை அதிர்வெண் டிரான்ஸ்ஸீவர்களுக்கான DCயில் மையமாக இருக்கும் மறுபுறம் ωLO ≠ωS என்றால் இதை நாம் ஹீட்டோரோடைன் ரிசீவர் என்று அழைக்கிறோம் எனவே இந்த குறிப்பிட்ட வழக்கில் ωs ≠ωLO மற்றும் இடைநிலை அதிர்வெண் 0 இல் அல்ல வேறு சில அதிர்வெண்ணில் மையமாக உள்ளது இப்போது இந்த ωs ωLO ஐ ஒருவர் அகற்ற முடியும் இந்த வார்த்தையை வடிகட்டுவதன் மூலம் நான் அதை அகற்ற முடியும் எனவே நான் ஒரு வடிப்பானை வைத்தால் அது ωIF ஐ மையமாகக் கொண்ட சமிக்ஞையை மட்டுமே கடந்து மற்ற சமிக்ஞையை நிராகரித்தால் ωs ωLO சிக்னலை நிராகரிக்கலாம் பின்னர் இந்த சொல் நீக்கப்பட்டது சரி எனவே நான் ஒரு வடிகட்டி அடிப்படையில் ωIF ஐ மையமாகக் கொண்ட ஒரு வடிகட்டியைக் கொண்டுள்ளேன் இதனால் அதைச் சுற்றியுள்ள சமிக்ஞை மட்டுமே கடத்தப்படும் மற்றும் ωs ωLO இல் ஊசலாடும் இந்த உயர் அதிர்வெண் சமிக்ஞையை அகற்ற முடியும் எனவே ஒரு ஒத்திசைவான ரிசீவர் அல்லது சில நேரங்களில் ஒத்திசைவான ரிசீவர் என்று அழைக்கப்படுகிறது அடிப்படையில் ωIF இல் ஒரு சமிக்ஞையை உருவாக்கும் பொருட்டு ஒரு பெருக்கி உள்ளது அதைத் தொடர்ந்து ஒரு வடிகட்டி சரி இந்த வடிப்பான் ωIF இல் மையமாக இருக்கும் இது அடிப்படையில் ஒரு பேண்ட் பாஸ் வடிப்பான் ωIF ≠ 0 என்றால் அல்லது ωIF 0 என்றால் அது குறைந்த பாஸ் வடிப்பானாக இருக்கலாம் இப்போது இது உங்களுக்கு தெரிந்திருக்கும் பொதுவான பெறுநராகும் இப்போது இதை எவ்வாறு ஒளியியல் முறையில் செயல்படுத்தலாம் எனக்கு ஆப்டிகல் பெருக்கி இருக்கிறதா எனக்கு ஆப்டிகல் பெருக்கி இல்லை என்று மாறிவிடும் எனவே நான் என்ன செய்வது சரி இந்த திட்டத்தைப் பாருங்கள் சரி உங்களிடம் உள்வரும் சமிக்ஞை உள்ளது ஏனெனில் இது ஆப்டிகல் என்பதால் இதற்கான மின்சார புலம் குறியீட்டிற்கு மாறுவோம் எனவே என்னிடம் Es உள்ளது இது உள்வரும் சமிக்ஞையாகும் இது டிரான்ஸ்மிட்டரில் மாற்றியமைக்கப்படுகிறது நான் விவாதித்த ஒரு சாதனத்தை ஒரு கப்ளரில் வைத்தால் முந்தைய தொகுதியில் நான் ஒரு கப்ளரில் வைத்தால் இந்த இணைப்பான் நான் இன்னும் ஒரு சமிக்ஞையில் அனுப்புகிறேன் இது உள்ளூர் ஆஸிலேட்டர் சரி எனவே உள்ளூர் ஊசலாட்டத்தை ELO என எழுதலாம் இது ஒரு உள்ளூர் ஊசலாட்டமாகும் இந்த சமிக்ஞை அதன் அதிர்வெண் ωS மற்றும் அதன் கட்டம் θs ஆகியவற்றால் வகைப்படுத்தப்படும் சரி இது PS என்ற அதன் சக்தியால் வகைப்படுத்தப்படும் இறுதியாக அதன் வீச்சு மாற்றங்களாலும் இது வகைப்படுத்தப்படும் a வெளிப்படையாக இந்த c பண்பேற்றத்தின் சிக்கலான உறை ஒரு a e jθs ஆல் வழங்கப்படுகிறது எனவே இது a என்பது அலைவீச்சு பண்பேற்றம் பகுதி மற்றும் BPSK சிக்னலுக்கான கட்ட பண்பேற்றம் a என்பது மாறிலி 1 ஆகும் எடுத்துக்காட்டாக θs 0 மற்றும் Π ஒரு QPSK சமிக்ஞைக்கு a வேறுபட்டது அல்லது a மாறிலி என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் θs Π 4 3 Π 4 7 Π 4 மற்றும் 5 Π 4 ஒரு பொதுவான QAM சமிக்ஞைக்கு a மற்றும் θs இரண்டும் மாறும் இது ஒரு பொதுவான QAM சமிக்ஞைக்கு வழிவகுக்கும் மற்றும் ஆப்டிகல் ரிசீவரின் நோக்கம் a மற்றும் θs இரண்டையும் பிரித்தெடுப்பதாகும் எனவே இந்த உள்வரும் சமிக்ஞை இந்த எல்லா அளவுருக்களாலும் வகைப்படுத்தப்படுகிறது உள்ளூர் ஊசலாட்டம் அதன் உள்ளூர் ஊசலாட்ட சக்தியால் வகைப்படுத்தப்படுகிறது அதன் அதிர்வெண் ஆஸிலேட்டர் θLO இந்த θLO யும் மாறுபடுகிறது ஆனால் இது எங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும் ஒரு ஆஸிலேட்டர் என்பதால் இந்த ஊசலாட்டங்களை குறைந்தபட்சமாக வைத்திருக்க முடியும் வேறுவிதமாகக் கூறினால் நல்ல தரமான உள்ளூர் ஆஸிலேட்டரை வாங்க நிறைய பணம் செலவழிக்க முடியும் செலவு ஒரு பிரச்சினை அல்ல எங்களுக்கும் நீண்ட தூர தகவல் தொடர்பு அமைப்புகளுக்கும் தூய உள்ளூர் ஊசலாட்டங்கள் இருப்பது மிகவும் முக்கியம் அதன் கட்ட சத்தம் மிகச் சிறியது இப்போது இந்த சாதனம் கப்ளரின் இந்த வெளியீடுகளை E1 E2 E3 மற்றும் E4 உடன் ஒரு பொதுவான கப்ளர் உள்ளமைவை எவ்வாறு எழுதுவது என்பதை நாம் ஏற்கனவே பார்த்தோம் மேலும் E3 மற்றும் E4 ஆகியவை 50 50 கப்ளர் க்கு சில மேட்ரிக்ஸால் வகைப்படுத்தப்படுகின்றன இது 1√2 1 j −j 1 எனவே இது கொடுக்கிறது அதன் அதிர்வெண் ஆஸிலேட்டர் θLO இந்த θLO யும் மாறுபடுகிறது ஆனால் இது எங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும் ஒரு ஆஸிலேட்டர் என்பதால் இந்த ஊசலாட்டங்களை குறைந்தபட்சமாக வைத்திருக்க முடியும் வேறுவிதமாகக் கூறினால் நல்ல தரமான உள்ளூர் ஆஸிலேட்டரை வாங்க நிறைய பணம் செலவழிக்க முடியும் செலவு ஒரு பிரச்சினை அல்ல எங்களுக்கும் நீண்ட தூர தகவல் தொடர்பு அமைப்புகளுக்கும் தூய உள்ளூர் ஊசலாட்டங்கள் இருப்பது மிகவும் முக்கியம் அதன் கட்ட சத்தம் மிகச் சிறியது இப்போது இந்த சாதனம் கப்ளரின் இந்த வெளியீடுகளை E1 E2 E3 மற்றும் E4 உடன் ஒரு பொதுவான கப்ளர் உள்ளமைவை எவ்வாறு எழுதுவது என்பதை நாம் ஏற்கனவே பார்த்தோம் மேலும் E3 மற்றும் E4 ஆகியவை 50 க்கு சில மேட்ரிக்ஸால் வகைப்படுத்தப்படுகின்றன 50 கப்ளர் இது 1√2 1 j −j 1 எனவே இது கொடுக்கிறது உள்ளீட்டு உறவுக்கான வெளியீட்டு உறவு ஒரு உறவை சற்றே வித்தியாசமாக உருவாக்கி இது 1 ஆக மாறுகிறது இது 1 ஆக மாறுகிறது அதாவது கட்டம் அல்லது இணைப்பு கூறுகளின் நீளத்தை சரிசெய்வதன் மூலம் நான் ஒரு கப்ளரை உருவாக்க முடியும் என்று சொல்லலாம் பின்னர் நாம் படிப்போம் பின்னர் எனக்கு ஒரு எழுத்தை கொடுங்கள் இது எனக்கு 1√2 1 1 −1 1 என்ற இணைப்பு மேட்ரிக்ஸைக் கொடுக்கும் இந்த 1√2 குறிக்கிறது பெருக்கங்கள் 1 2 ஆகப் பிரிக்கப்படுகின்றன இதனால் சக்திகள் பாதியாகப் பிரிக்கப்படுகின்றன எனவே இந்த கப்ளர் மேட்ரிக்ஸை சமன்பாட்டிற்குப் பயன்படுத்துகிறது பின்னர் இந்த பகுதியை புறக்கணிக்கிறது இந்த வெளியீட்டு துறைமுகத்தில் நான் என்ன பெறுவேன் நான் பெறும் இந்த வெளியீட்டு துறைமுகத்தில் எனக்கு என்ன கிடைக்கும் E¿¿s ELO 2 ¿ இது மின்சார புலம் அல்லது வெளிச்சம் நான் கோப்பலரின் வெளியீட்டில் பெறப் போகிறேன் என்பதை நினைவில் கொள்க இப்போது B போன்ற உள்ளூர் ஆஸிலேட்டருடன் கலக்கப்படுவது அல்லது இணைக்கப்படுவது அனைத்தும் இலகுவானது இந்த சாதனம் அடிப்படையில் ஒளியியல் புலங்களுடன் கலக்கிறது ஒளியியல் சமிக்ஞைகள் E¿¿s E√2 LO அடுத்து நாம் என்ன செய்வது ஒரு ஃபோட்டோடெக்டெக்டரில் வைத்து பின்னர் போட்டோடெக்டெக்டரின் வெளியீட்டில் என்ன நடக்கிறது என்பதைப் பார்ப்போம் ஃபோட்டோடெக்டரின் வெளியீட்டை ஃபோட்டோகாரன்ட் இஃப் டி என நான் அழைத்தால் ph என்பது எங்கள் குறியீட்டில் ஒளிச்சேர்க்கையை குறிக்கிறது எனவே நான் ph R 12 | Es | 2 | ELO | 2 2R Es E ¿LO 1⁄2 ஏனெனில் புகைப்பட மின்னோட்டம் உள்வரும் சமிக்ஞையின் தீவிரத்திற்கு விகிதாசாரமாகும் எனவே ஒரு விகிதாசார மாறிலி R உள்ளது இது ஃபோட்டோடியோடின் மறுமொழி என அழைக்கப்படுகிறது இது மறுமொழி பொதுவாக ஒரு வாட்டிற்கு ஆம்பியர் அடிப்படையில் வழங்கப்படுகிறது ஆகவே நான் ஒரு வாட் ஆப்டிகல் சக்தியை வைத்தால் எனக்கு 1 ஆம்பியர் புகைப்பட மின்னோட்டம் கிடைக்கிறது எனவே இந்த மதிப்பு பொதுவாக ஒரு வாட்டிற்கு ஆம்பியரில் கொடுக்கப்படுகிறது மேலே உள்ள சமன்பாட்டால் நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்கள் என்றால் தயவுசெய்து நாங்கள் அதற்கான பேஸர் குறியீட்டைப் பின்பற்றுகிறோம் என்பதை நினைவில் கொள்க ஒளியியல் புலங்கள் எங்கள் உள்வரும் சமிக்ஞை Es sPsa ej st s உள்ளூர் ஆஸிலேட்டர் சமிக்ஞை கட்ட குறியீட்டில் ASELO LPLOe j ωLOt θLO இல் வழங்கப்படும் எனவே நீங்கள் இந்த இரண்டு வெளிப்பாடுகளையும் மாற்றி ஒளிநிகழ்வு சமன்பாட்டை எளிமைப்படுத்தினால் சமன்பாடு மூன்று சொற்களைக் கொண்டுள்ளது முதல் சொல் R 2 Pr அங்கு Pr Ps | a | 2 Ps உள்வரும் சமிக்ஞை எனவே Ps | a | 2e jωst s மாடுலஸ் செயல்பாட்டின் காரணமாக இரண்டாவது சொல் R 2 PLO PLO என்பது உள்ளூர் ஆஸிலேட்டர் சக்தி மற்றும் இறுதியாக நீங்கள் விரும்பும் மூன்றாவது சொல் R2 √PsPLOacosθ ஆகும் நான் a உண்மையானதாக கருதினேன் எனவே நான்a வெளியே இழுத்துள்ளேன் இதன் உண்மையான பகுதியை நான் பெறுகிறேன் எனவே உள்ளூர் ஆஸிலேட்டர் புலத்தின் சிக்கலான இணைவை நீங்கள் எடுத்துக் கொண்டால் நீங்கள் e jωLOt θLO பெறுவீர்கள் எனவே நீங்கள் இதை இந்த வெளிப்பாட்டில் வைத்தால் cosθ என்றால் என்ன என்று நான் சொன்னது θLO என்பது ஒரு நிலையானது இந்த குறிப்பிட்ட சூழ்நிலையில் எங்களுக்கு சரி எனவே நீங்கள் இதை பாதுகாப்பாக அகற்ற முடியும் θLO பாதுகாப்பாக இருக்கலாம் என்பது ஒரு வலுவான வார்த்தையாகும் ஆனால் இப்போதைக்கு நாம் இதை அகற்றலாம் θLO சரி இப்போது நீங்கள் கவனிக்கிறீர்கள் நீங்கள் பெற்ற மூன்றாவது காலகட்டம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் விகிதாச்சார மாறிலிகளை விட்டுவிட்டால் பொதுவாக ஹீட்டோரோடைன் ரிசீவரிடமிருந்து நீங்கள் பெற்றதைப் போலவே இதுவே சரியானது என்று நாங்கள் கருதினோம் எனவே முந்தைய விஷயத்தில் நாங்கள் ஹீட்டோரோடைன் ரிசீவரை நாங்கள் கருத்தில் கொண்டால் அது வெளியீடாக இருந்தது இது θLO என்பது உள்ளூர் ஆஸிலேட்டரின் கட்டமாகும் அதை நீங்கள் அகற்றினால் இந்த வழக்கில் நீங்கள் பெற்ற சமிக்ஞைக்கு சமமாக மாறும் எனவே நீங்கள் என்ன செய்தீர்கள் இரண்டு ஆப்டிகல் சிக்னல்களை எடுக்க பின்னர் ஒரு பெருக்கி இல்லாமல் பெருக்கல் செயல்பாட்டை உணர்ந்து கொள்ளுங்கள் அதற்கு ஆப்டிகல் டொமைனில் ஒரு பெருக்கி இல்லை ஆனால் ஆப்டிகல் டொமைனில் ஒரு பெருக்கினை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்கள் செயல்பாடு சரி இரண்டு புள்ளிகள் PLO பொதுவாக Ps விட மிகப் பெரியது எனவே இரண்டாவது சொற்களுடன் ஒப்பிடுகையில் முதல் சொல்லை புறக்கணிக்க முடியும் எனவே இரண்டாவது சொல்லை ஒப்பிடுகையில் இரண்டாவது சொல் அடிப்படையில் dc ஆகும் நீங்கள் மாடுலேட் செய்யாததால் சரி உள்ளூர் ஆஸிலேட்டர் இது எங்களுக்கு ஒரு dc சமிக்ஞையாகும் எனவே இந்த நேரத்தில் மாறுபட்ட தகவல்கள் இந்த dc சிக்னலில் சவாரி செய்கின்றன என்பதாகும் ஆகவே நீங்கள் அதை நேரத்தின் செயல்பாடாகப் பார்த்தால் R 2 PLO ஒத்த ஒரு dc சிக்னல் உள்ளது பின்னர் R2 √PsPLO மற்றும் வேறு எந்த காரணிகளும் பொருந்தக்கூடிய நேர மாறுபடும் சமிக்ஞை cos உள்ளது மீண்டும் ωs≠ ωLO போது இது ஹீட்டோரோடைன் ஆக இருக்கும் இது ஹோமோடைன் எனப்படும் போது ωsωLO சரி எனவே ωsωLO மூன்றாவது சொல் வெறுமனே R2 √PsPLOacosθsஆக மாறும் எனவே நீங்கள் புகைப்பட மின்னோட்டத்தைப் பெறுவீர்கள் நிச்சயமாக நான் dc பகுதியை புறக்கணித்தால் நான் இங்கே dc பகுதியை புறக்கணித்தேன் நேரம் மாறுபடும் கூறு வழங்கப்படுகிறது பயனுள்ள மறுமொழியின் புதிய மதிப்பின் மூலம் எளிய ஒளிக்கதிர் R இன் மறுமொழியைக் கொண்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள் இது R2 √PsPLO இன் பயனுள்ள புகைப்பட மறுமொழியைக் கொண்டுள்ளது மேலும் Ps PLO மிகப் பெரியதாக இருக்கும் பொதுவாக மிகப் பெரியதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் இதனால் பயனுள்ள R நீங்கள் பெறும் எளிய R ஐ விட மிகப் பெரியது வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் Reff ஐ விட பெரியதாக இருப்பதால் இது நேரடி கண்டறிதல் பெறுநர்களுடன் ஒப்பிடும்போது மிகவும் உணர்திறன் கொண்டது 90 களின் முற்பகுதியில் ஒத்திசைவான ரிசீவர் வடிவமைப்புகளுக்குச் செல்வதன் மூலம் மக்கள் பிடிக்க முயற்சிக்கும் முக்கிய காரணியாக உணர்திறன் இருந்தது ஆனால் பிரச்சனை நீங்கள் வேண்டும் ஒரு நல்ல கட்ட உறவைக் கொண்டிருங்கள் எனவே உள்ளூர் ஊசலாட்டமாக இருக்கும்போது உள்வரும் சமிக்ஞையுடன் ஒரு திட்டவட்டமான கட்ட உறவை நாங்கள் நிறுவ வேண்டும் உள்வரும் சமிக்ஞை cos θs ஆக இருக்கும்போது நான் ஹோமோடைனை செயல்படுத்துகிறேன் என்றால் உள்ளூர் ஆஸிலேட்டர் சமிக்ஞை சரியாக ωs ஆக இருக்க வேண்டும் மேலும் இது ஒரு திட்டவட்டமான கட்ட உறவையும் கொண்டிருக்க வேண்டும் இது உள்வரும் சமிக்ஞையும் கொசைன் என்பது கொசைன் ஆகும் உள்வரும் சமிக்ஞை கொசைன் என்றால் என்னிடம் ஒரு உள்ளூர் ஆஸிலேட்டர் இருக்க முடியாது அதன்பிறகு அவை நன்றாக கலக்காது எனவே இது உண்மையில் இரண்டு வழிகளில் உணரப்பட்டது நீங்கள் ஹீட்டோரோடைன் பெறுதல்களைப் பற்றி பேசினால் நீங்கள் ஒரு மின் பி எல் ஒரு கட்ட பூட்டு வளையமாக வைக்கலாம் நான் என்ன செய்வது இது டி சி பகுதியை அகற்றிய பின் புகைப்பட மின்னோட்டம் இது புகைப்பட மின்னோட்டத்தின் ஏசி பகுதி சரி எனவே புகைப்பட மின்னோட்டத்தின் இந்த ஏசி பகுதி நீங்கள் பார்த்தால் இந்த அதிர்வெண் ஆஃப்செட் இருக்கும் ωs OLO வித்தியாசம் அதிர்வெண் ஆஃப்செட் ஆகும் இது நீங்கள் எப்படியாவது மதிப்பிடலாம் மற்றும் சரிசெய்யலாம் பின்னர் θs உடன் இதுவும் இருக்கும் -θLO சரி இந்த சமிக்ஞையை θs கண்காணிக்கும் வகையில் நீங்கள் இதைக் கட்டுப்படுத்தலாம் அதே சமயம் θs நடுநிலையான சமிக்ஞையாகும் உண்மையில் இது உள்வரும் சமிக்ஞையில் இருக்கும் மற்றொரு கட்டக் கூறுகளும் உள்ளன இது கட்ட சத்தம் என்று அழைக்கப்படுகிறது டிரான்ஸ்மிட் லேசர்களில் சரி இது தவிர லேசர் டையோடு கட்ட சத்தம் மட்டுமல்லாமல் பிற வகை கட்ட சத்தங்களும் இருக்கும் ஃபைபர் ஒரு குறிப்பிட்ட அளவு கட்ட சத்தத்தையும் அறிமுகப்படுத்துகிறது இந்த விஷயங்கள் அனைத்தும் ஒத்திசைவான ரிசீவர் அமைப்பின் செயல்திறனைக் குறைக்கும் நீங்கள் அதைக் கண்காணிக்க முடியாவிட்டால் நீங்கள் சிக்னலை எடுத்துக்கொள்கிறீர்கள் என்பதைக் கண்காணிக்க இப்போது இது மின் களத்தில் உள்ளது நீங்கள் என்ன செய்கிறீர்கள் நீங்கள் இந்த Iphஐ எடுத்துக் கொள்ளுங்கள் சரி இதை ஒரு மைக்ரோவேவ் அல்லது ஒரு RF லோக்கல் ஆஸிலேட்டரால் பெருக்கி அதன் அதிர்வெண் ωIF மற்றும் குறிப்பிட்ட கட்டம் θIF okat ஆகும் பின்னர் இந்த உள்ளூர் ஆஸிலேட்டர் அதிர்வெண் மற்றும் கட்டத்தின் வெளியீட்டின் அடிப்படையில் நீங்கள் சரிசெய்யும் சமிக்ஞையைப் பெறுவீர்கள் எனவே நீங்கள் செயல்படுத்தும் இந்த பி எல் மின் களத்தில் உள்ளது இது ஆப்டிகல் டொமைனில் பி எல் செயல்படுத்துவதை விட மிகவும் எளிமையானது சரி இருப்பினும் பிரச்சினை ஹீட்டோடைன் ஹோமோடைனைப் போல உணர்திறன் இல்லை எனவே நீங்கள் ஹோமோடைன் ஒத்திசைவான ரிசீவரைப் பயன்படுத்த விரும்புகிறீர்கள் ஆனால் நீங்கள் ஒரு ஹோமோடைன் ஒத்திசைவான ரிசீவரைப் பயன்படுத்த விரும்பினால் நீங்கள் ஆப்டிகல் கட்ட பூட்டு வளையத்தை தருவிக்க வேண்டும் எனவே நீங்கள் ஒரு ஆப்டிகல் கட்ட பூட்டு வளையத்தை உருவாக்க விரும்புகிறீர்கள் அல்லது கட்டத்தை சரியாகப் பிரித்தெடுப்பதற்காக அல்லது கட்டத்தை சரியாக மதிப்பிடுவதற்காக மிக அருமையான டிஎஸ்பி வழிமுறைகளை வெடிக்கலாம் இது தற்போது பயன்படுத்தப்பட்டு வரும் தொழில்நுட்பமாகும் எனவே உள்வரும் சமிக்ஞையின் கட்டத்தை மதிப்பிடுவதற்கும் கேரியர் மீட்டெடுப்பை செய்வதற்கும் உள்வரும் சிக்னலுடன் எங்கள் உள்ளூர் ஆஸிலேட்டரை ஒத்திசைப்பதற்கும் அதிவேக டிஎஸ்பியைப் பயன்படுத்துகிறோம் சரி பின்னர் நாம் நிச்சயமாகப் பேசுவோம் சரி ஒத்திசைவான ரிசீவர் ஹோமோடைனைப் பற்றி நாங்கள் பேசியுள்ளோம் நீங்கள் கவனித்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால் இந்த புகைப்படம் நாம் பெற்ற தற்போதையது எனவே இப்போது இந்த புகைப்படத்தைப் பார்த்தால் இந்த புகைப்பட மின்னோட்டம் acosθs பாவங்களுக்கு என்ன நடக்கிறது sinθs நன்றாகப் பிரித்தெடுக்கிறது அதையும் நான் பிரித்தெடுக்க வேண்டும் எனவே இந்த ஒத்திசைவான பெறுநர்களை சற்று வித்தியாசமான முறையில் மாற்றுவதன் மூலம் நான் அந்த sinθs பிரித்தெடுக்க முடியும் எனவே நான் உள்வரும் சிக்னலை எடுத்துக்கொள்கிறேன் அது Es பின்னர் அதை கப்ளர் வழியாக வைக்கிறேன் ஆனால் உள்ளூர் ஆஸிலேட்டரிலிருந்து இந்த சிக்னலை அனுப்புவதற்கு பதிலாக அதை நேரடியாக இணைப்பிற்கு நேரடியாக இணைப்பதன் மூலம் நான் என்ன செய்கிறேன் அதை நான் ஒரு வழியாக அனுப்புகிறேன் கட்ட மாடுலேட்டர் சரி நான் இதை ஒரு கட்ட மாடுலேட்டர் மூலம் அனுப்புகிறேன் மற்றும் கட்ட மாடுலேட்டரை அமைக்கிறேன் இது 900 கட்டத்தை வழங்குகிறது அதாவது ELO க்கு பதிலாக கப்ளருக்குள் செல்வது jELO ஆகும் எனவே கட்டம் பண்பேற்றத்திற்குப் பிறகு ELO க்கு இங்கே கொசைன் சிக்னல் இருந்தால் இது சைன் ஆகிறது எனவே இப்போது நீங்கள் உங்கள் உள்வரும் சிக்னலை சைனுடன் ஒப்பிட்டுப் பார்த்தால் வெளியீட்டைப் பார்த்தால் இந்த இரண்டாவது தீங்கை மறுத்துவிட்டால் மீண்டும் அதைப் பிரித்தெடுக்க முடியும் வெளியீடு நீங்கள் சமிக்ஞை கூறுகளைக் காண்பீர்கள் எனவே Es2 நிச்சயமாக ஒரு புகைப்படக் கண்டுபிடிப்பைக் கொடுத்த பிறகு எனவே நீங்கள் ஒரு புகைப்படக் கண்டுபிடிப்பாளரை வைத்தால் உங்களுக்கு மூன்று சொற்கள் Es2 கிடைக்கும் நீங்கள் ELO ஐப் பெறுகிறீர்கள் மாறாக நீங்கள் j | ELO | 2 ஐப் பெறுகிறீர்கள் ஆனால் கட்டத்திற்கு எந்த மதிப்பும் இல்லை என்பதால் இது ELO ஐ இங்கு பெறுவது போலவே நல்லது மேலும் இங்கே Pr ஐப் பெறுவது நல்லது இந்த R 2 காரணிகளை நீக்குகிறேன் நீங்கள் பின்னர் நிரப்பலாம் பின்னர் இறுதியாக நீங்கள் பெறுவது e jωIF tθs−π2 இன் உண்மையான பகுதியாகும் நான் ஏன் ஒரு π 2 ஐ வைக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ELOθ எனவே நான் உள்ளே வைக்க வேண்டும் ELOθ இந்த j ஐ as e j π2 என்று எழுதலாம் எனவே நான் சிக்கலான சபையை எடுத்துக் கொள்ளும்போது இது e j π2 ஆக மாறுகிறது எனவே இதன் காரணமாக π 2 இந்த ஒன்றிற்குள் செல்கிறது மற்றும் எதையாவது குறிக்கிறது π 2 இது அந்த அளவின் sine எனவே இந்த உண்மையான பகுதி பாவமாக மாறும் ஹோமோடைன் வழக்கில் ωIF 0 எனக் கருதி நான் sin θs a தோன்றுகிறது எனவே இப்போது இரண்டு வெவ்வேறு கப்ளர்களையும் நான்கு வெவ்வேறு அல்லது குறைந்தபட்சம் இந்த விஷயத்தில் நான் இரண்டு வித்தியாசங்களைப் பயன்படுத்துகிறேன் புகைப்பட டையோட்கள் சரி நான் பெற்றிருப்பது சில DC a sin θs சரி இவை இரண்டு மின் சமிக்ஞைகள் இவை புகைப்பட நீரோட்டங்கள் ஒன்று கட்டத்தின் ஒரு கூறு மற்றொன்று இருக்கிறது இருபடி கூறு சரி எனவே சில மின் வழிகளைப் பயன்படுத்துவதன் மூலம் அதை கட்டமாகவும் இருபடி கூறுகளிலும் பெற்றுள்ளேன் குவாட்ரேச்சர் கூறுகளை j மூலம் பெருக்கி அவற்றைச் சேர்க்கலாம் கட்டம் மற்றும் இருபடி கூறுகளைப் பெறுவதற்காக அவற்றைச் சேர்ப்பதால் இந்த c ஐ நான் உண்மையில் பிரித்தெடுக்க முடியும் இது சிக்கலான உறை ஆகும் இது பண்பேற்றம் சமிக்ஞை சிக்கலான வீச்சுகளைப் பயன்படுத்தினோம் இதை நீங்கள் பிரித்தெடுக்க முடியும் c dc சொல் அகற்ற நான் என்ன செய்ய முடியும் என்று இந்த dc சொல் எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் ஒரு கூடுதல் கேள்வியைக் கேட்கலாம் ஆம் நாங்கள் இங்கே புறக்கணித்த இந்த வார்த்தையை நீங்கள் பார்த்தால் உண்மையில் இருக்கிறது இதைப் புறக்கணிப்பதை விட நாங்கள் இங்கு புறக்கணித்த மற்ற துறைமுகம் அதை சில பயன்பாட்டிற்கு கொண்டு வருவோம் வெளியீட்டில் நீங்கள் பெறுவதைப் பாருங்கள் ஓக்கி புகைப்படக் கண்டுபிடிப்பாளருக்குப் பிறகு வெளியீட்டில் நீங்கள் எதைப் பெறுகிறீர்கள் என்பதைப் பாருங்கள் jELO மற்றும் பிளஸ் அடையாளம் இங்கே ஏதேனும் ஒரு உண்மையான பகுதியைக் கொண்டிருப்பதற்குப் பதிலாக எங்களுக்கு ஒரு மைனஸ் அடையாளம் கிடைக்கிறது நான் ஏன் ஒரு மைனஸ் அடையாளத்தைப் பெறுகிறேன் கப்ளரின் அளவீடுகளுக்குத் திரும்பிச் செல்லுங்கள் இந்த சொல் EsElo அதேசமயம் இந்த சொல் Es ELO எனவே எனக்கு மைனஸ் கிடைக்கிறது நான் அந்த பகுதியை மட்டுமே எழுதுவேன் எனவே ej யின் உண்மையான பகுதியை நான் மிகவும் ஒத்ததாகப் பெறுகிறேன் இப்போது நான் செய்வது மின் கழிப்பான் ஒன்றை வைப்பதன் மூலம் அவற்றைக் கழிப்பதாகும் இவை இரண்டு புகைப்பட நீரோட்டங்கள் நான் வைக்கக்கூடியது ஒரு ஒப் ஆம்ப் மற்றும் கழிப்பாளராக இருக்கலாம் உடல் ரீதியாக நான் அவற்றைக் கழிப்பேன் எனவே இந்த Es போய்விடும் Pr போய்விடும் அதே போல் இந்த PLO ஓவும் செல்கிறது ஆனால் இது மைனஸ் உண்மையான பகுதியின் உண்மையான பகுதி கழித்தல் எனவே இது இரட்டிப்பாகும் ஏற்கனவே ஒரு அரை அமர்ந்திருக்கிறது அந்த பாதி ரத்துசெய்யப்படும் அடிப்படையில் இங்கே நாம் dc சிக்னல்களை அகற்றிவிட்டோம் எனவே எனது கட்டம் மற்றும் இருபடி கூறுகளுக்கான டி சி சிக்னல்களை நான் தக்க வைத்துக் கொள்ள வேண்டியதில்லை எனவே டி சி சிக்கலைச் சமாளிக்காமல் நான் நேரடியாக கட்டம் மற்றும் இருபடி கூறுகளைப் பெற முடியும் கட்டம் மற்றும் இருபடி கூறுகளில் நாம் பெற்ற ஒரு இறுதி புள்ளி இது ஒரு ஐ க்யூ டெமோடூலேட்டர் அல்லது ஐ க்யூ ரிசீவர் என்று அழைக்கப்படுகிறது ஏனெனில் டி யை அகற்றுவதற்காக இரண்டு புகைப்பட நீரோட்டங்களை கழிக்கிறோம் இது சீரான புகைப்பட கண்டறிதல் என்று அழைக்கப்படுகிறது சமநிலைப்படுத்துதல் என்பது புகைப்பட நீரோட்டங்களை உடல் ரீதியாகக் கழிப்பதன் மூலம் இரண்டு சமிக்ஞைகளிலிருந்து டி சி கூறுகளை நீக்குகிறது எனவே நீங்கள் செய்தவுடன் அதன் விளைவாக வரும் சமிக்ஞைக்கு டி சி கூறு எதுவும் இருக்காது ஒரு இறுதி புள்ளி என்னவென்றால் உள்வரும் சமிக்ஞைகள் அவை துருவப்படுத்தப்படப் போகின்றன என்பதை நாங்கள் அறிவோம் துருவமுனைப்பு பற்றி நாங்கள் பேசவில்லை என்றாலும் ஆப்டிகல் சிக்னல்களை துருவப்படுத்தலாம் எனவே உண்மையில் இரண்டு ஆர்த்தோகனல் துருவமுனைப்புகளைக் கொண்டிருக்கலாம் அவை x மற்றும் y துருவமுனைப்புகள் என அழைக்கப்படுகின்றன பின்னர் x துருவமுனைப்பை தனித்தனியாக மாடுலேட் செய்து y துருவமுனைப்பை மாடுலேட் செய்யலாம் சரி எனக்கு இரண்டு துருவமுனைப்புகள் வந்தால் இரண்டிலும் தகவல்களை இழக்க நான் விரும்பவில்லை துருவப்படுத்தல் துருவமுனைப்பு பற்றிய தகவல்களையும் நான் பிரித்தெடுக்க விரும்புகிறேன் அதை நான் எவ்வாறு செய்வது ஒரு எளிய உறவினர் உணர்வு உள்ளது ஒரு துருவமுனைப்பு பன்முகத்தன்மை ரிசீவர் என்று அழைக்கப்படும் ஒரு நல்ல ரிசீவர் உள்ளது இந்த துருவமுனைப்பு பன்முகத்தன்மை பெறுநர்கள் உள்வரும் சமிக்ஞை Es ஐ இரண்டு பகுதிகளாகப் பிரிக்கிறார்கள் இது Es இன் x பகுதியாக இருக்கும் இது நான் சொல்லும் y பகுதியாக இருக்கும் உள்வரும் சமிக்ஞை துருவப்படுத்தப்பட்டதாக நாங்கள் கருதுகிறோம் மேலும் சிக்னலின் மேல் ஒரு பட்டியை வரைவதன் மூலம் துருவப்படுத்தப்பட்ட சமிக்ஞையை நான் பிரதிநிதித்துவப்படுத்துகிறேன் உள்வரும் சமிக்ஞையை அதன் ஆர்த்தோகனலில் பிரிக்க துருவமுனைப்பு பீம் ஸ்ப்ளிட்டர் எனப்படுவதை என்னால் வைக்க முடியும் கூறுகள் எனவே நான் அவற்றை x மற்றும் y ஆக பிரிக்க முடியும் உள்ளூர் ஊசலாட்டத்திலும் அதே பிளவுகளை என்னால் செய்ய முடியும் எனவே El ஐயும் வைத்திருப்போம் இது துருவப்படுத்தப்படுகிறது நான் துருவமுனைப்பு பீம் ஸ்ப்ளிட்டரைப் பயன்படுத்தலாம் x மற்றும் y துருவமுனைப்புகளைப் பிரிக்கலாம் எனவே இது x துருவமுனைப்பாக இருக்கும் இது y துருவமுனைப்பாக இருக்கும் கட்டம் மற்றும் இருபடி கூறுகளை பிரித்தெடுப்பதற்காக இப்போது நான் இருப்பு புகைப்படக் கண்டுபிடிப்பைப் பயன்படுத்தலாம் இங்கே இதை Ix மற்றும் Qx என்று அழைப்போம் இதேபோல் நான் இங்கே ஒரு சீரான ஒளிமின்னழுத்தத்தைக் கொண்டிருப்பேன் Iyஐயைப் பிரித்தெடுக்க புகைப்பட நீரோட்டங்களின் y கூறுகளை பிரித்தெடுக்க எனவே எனக்கு Iy மற்றும் Qy உள்ளது இந்த ஒவ்வொன்றிற்கும் ஒரு உள்ளூர் ஆஸிலேட்டர் தேவைப்படுகிறது இது இந்த குறிப்பிட்ட கூறுகளால் வழங்கப்படும் எனவே உள்ளூர் ஆஸிலேட்டர்களை இரண்டு பகுதிகளாகப் பிரித்து பின்னர் Ix Qx Iy மற்றும் Qy ஐ மீட்டெடுக்க ஒரு இருப்பு புகைப்படக் கண்டுபிடிப்பாளரைச் செய்யுங்கள் எனவே நிறுத்தி அடுத்த தொகுதியில் தொடரலாம்